டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸின் பதினொன்றாவது விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இது அட்வான்ஸ்ட் எஸ் க்யூ எல் பற்றியதாகும் நாம் தொடங்குவதற்கு முன் கடந்த வாரம் ஐந்து மாட்யூல்களில் பார்த்ததை விரைவாக சுருக்கமாகப் பார்க்கலாம் கடந்த வாரம் நாம் முதலில் எஸ் க்யூ எல் இன் அறிமுக அம்சங்கள் எவ்வாறு டேட்டாவை உருவாக்குவது மற்றும் அடிப்படை கொரிகளை எழுதுவது பற்றி விவாதித்தோம் மேலும் கோட்பாட்டு செயல்பாட்டில் பல்வேறு வகையான எஸ் க்யூ எல் ஆபரேஷன்கள் நல் மதிப்புகள் அஃகிறீகேஷன் நெஸ்டெட் கொரிகள் மற்றும் பலவற்றைப் பற்றி ஆய்வு செய்தோம் ஜாயின் எக்ஸ்ப்ரஸன் வியூஸ் மற்றும் இன்டெக்ரிடிஸ் பல்வேறு வகையான எஸ் க்யூ எல் டேட்டா வகைகள் மற்றும் முக்கியமாக அங்கீகாரத்தின் அடிப்படையில் எஸ் க்யூ எல் இன் இன்டெர்மீடியேட் லெவல் கொரி உருவாக்கத்தை நாம் செய்தோம் ஓரளவு மேம்பட்ட எஸ் க்யூ எல் அம்சங்களில் சிலவற்றை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் ஒரு ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ்ல் எஸ் க்யூ எல் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் புரிந்துகொள்வதற்கும் எஸ் க்யூ எல் இல் பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ் பற்றி அறிந்து கொள்வதற்கும் முயற்சிப்போம் இது எஸ் க்யூ எல் ஒரு டிக்லரேடிவ் லாங்குவேஜ் என்று நாம் கூறிய சில அடிப்படை கோட்பாடுகளை மீறும் ஏனென்றால் பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ்களை ப்ரொஸிஜரல் லாங்குவேஜ் அம்சங்களாக நாம் புரிந்துகொள்வதால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பார்ப்போம் மேலும் மற்றொரு முக்கியமான ட்ரிகர் அம்சத்தையும் பார்ப்போம் இது ஒரு ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ்லிருந்து எஸ் க்யூ எல் ஐ அணுகும் மாட்யூல் அவுட்லைன் ஆகும் எனவே இது ஒரு வகையான அப்ஸ்ட்ராக்ட் வியூ ஆகும் இதுவரையில் நாம் என்ன செய்தோம் என்பதை நினைவு படுத்துவோம் ஒரு டேட்டாபேஸ் உள்ளது அதில் முதன்மையாக இரண்டு விஷயங்கள் ஸ்கீமா மற்றும் டேபிள்கள் உள்ளன இண்டெக்ஸ் மற்றும் ட்ரிகர் உருவாக்கும் ஆத்தோரைசேஷன் என இன்னும் பல விஷயங்கள் உள்ளன ஆனால் எல்லாவற்றையும் சேமிக்கும் ஒரு டேட்டாபேஸ் உள்ளது டேபிள் பெயர்கள் அட்ரிபியூட்கள் மற்றும் சில லாஜிக்கை பயன்படுத்தி டேபிளை வரையறுக்க சில எஸ் க்யூ எல் கொரிகளை மட்டுமே இதுவரை நாம் கையாண்டு வந்தோம் அது டேட்டாபேஸில் சில கொரி செயலி மூலம் விரும்பிய விளைவை உருவாக்க செயல்படுகிறது விரும்பிய விளைவுகள் என்பது டேபிள் நிகழ்வுகளை உருவாக்குதல் அல்லது இன்டெஸ் உருவாக்குதல் அல்லது சில ரிலேஷன் மதிப்புகளைப் பிரித்தெடுப்பது சில வியூஸ்களை வரையறுத்தல் மற்றும் பல இவை அனைத்தும் ஒரு எஸ் க்யூ எல் இன்டெர்பேஸ் மூலம் நடக்க வேண்டும் எனவே நாம் எந்த கணினியைப் பயன்படுத்தினாலும் நீங்கள் மைஎஸ் க்யூ எல் போஸ்ட்க்ரஸ் ஆரக்கிள் ஸைபேஸ் எஸ் க்யூ எல் சேவையகத்தைப் பயன்படுத்துகிறீர்களானால் நாம் பயன்படுத்தும் எந்தவொரு இன்டெர்பேஸும் இந்த எஸ் க்யூ எல் கொரிகளைச் செயல்படுத்த முடியும் எனவே இது ஒரு முழுமையான அமைப்பு ஆனால் பொதுவாக பயன்பாட்டின் அடிப்படையில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் எடுத்துக்காட்டாக பயன்பாட்டிற்கு சில கிராபிக்ஸ் தேவைப்படலாம் ஆனால் எஸ் க்யூ எல் க்கு கிராபிக்ஸ் ஆதரவு இல்லை அப்ப்ளிகேஷனிற்கு சில நியூமெரிக்கல் அல்காரிதம்ஸ் ஜாமெட்ரிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் பாலிகன் இன்டெர்செக்ஷன் மற்றும் இது போன்ற பல தேவைப்படும் இதற்கு சில நெட்ஒர்க் ப்ரோக்ராம்மிங் தேவைப்படலாம் எனவே இவை அனைத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது நிச்சயமாக இவை சி C ஜாவா சி C விஷுவல் பேசிக் பைதான் போன்ற பல்வேறு நேட்டிவ் லாங்குவேஜ்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்றன அவை பல்வேறு வகையான பணிகளுக்கு உரிய ஆதரவைக் கொண்டுள்ளன எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்க முடியுமா என்பது முக்கியமானது அதாவது எஸ் க்யூ எல் டொமைனின் நன்மைகளையும் சாதாரண இம்பேரேட்டிவ் ப்ரொஸிஜரல் ப்ரோக்ராம்மிங் டொமைனின் நன்மைகளையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது முதலில் சில கிராஃபிக் செய்து பின்னர் டேட்டாபேஸிற்குச் சென்று சில தகவல்களைப் பிரித்தெடுத்து பின்னர் கிராபிக்ஸ் இல் அவற்றை வழங்கலாம் எடுத்துக்காட்டாக ஜிமெயில் என்று நாம் அணுகும்போதெல்லாம் ஒரு HTML விளக்கக்காட்சியின் அடிப்படையில் அவற்றைப் பார்க்கிறோம் இது ஒருவித கிராபிக்ஸ் ரெண்டரிங் ஆகும் ஆனால் எல்லா மெயில் உள்ளீடுகளும் நிச்சயமாக சில டேட்டாபேஸிருந்து வந்தவை எனவே எங்கோ ஒரு இணைப்பு உள்ளது இதன் மூலம் எனது இன்பாக்ஸ் மெயில்களைப் பெறுங்கள் என்று நாம் சொல்லும் போதெல்லாம் தகவல் எஸ் க்யூ எல் கொரிக்கு டேட்டாபேஸ் வரை சென்று அதன் விளைவாக நம்மிடம் கொண்டு வரப்படுகிறது இங்கே உள்ள HTML பக்கத்தில் தகவல்கள் அனைத்தும் உள்ள மெயில் டேட்டாபேஸ் இருக்க வேண்டும் எனவே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் உயர் மட்ட ப்ரோக்ராம்மிங் சாதாரண ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ்கள் ஆகியவற்றை எஸ் க்யூ எல் உடன் இன்டெர்பேஸ் படுத்தத் தெரிந்திருப்பது மிகவும் முக்கியமானது நாம் இங்கே விவாதிப்பது இந்த இன்டெர்பேஸ்ற்கான இரண்டு வெவ்வேறு வழிமுறைகள் முதலாவது ஒரு கனெக்சன் லைப்ரரி ஐ பயன்படுத்துகிறது இதை நாம் குறிப்பாகப் பார்க்கலாம் நாம் ஒரு கனெக்சன் லைப்ரரி ஐ பயன்படுத்துகிறோம் என்றால் அடிப்படையில் நம்மிடம் ஏபிஐகள் லைப்ரரியில் பங்க்ஷன்ஸ் ஆக உள்ளன அப்ளிகேஷன் உடன் டேட்டாபேஸ் ஐ இணைக்க முடியும் ஏனெனில் நிச்சயமாக டேட்டாபேஸ் வேறு எங்காவது இருக்கும் ஒரு சர்வர் டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு எஸ் க்யூ எல் கட்டளையை அனுப்புங்கள் இதன்மூலம் நான் விரும்புவது இதுதான் என்று நீங்கள் கூறலாம் பின்னர் ஒரு முடிவு கணக்கிடப்படுகிறது அந்த கணக்கீட்டின் விளைவாக டேபிள்களை டப்பிள்களை அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு கொண்டு வர முடியும் டேட்டாபேஸ் சர்வரின் அடிப்படையில் நாம் தகவல்களை அனுப்பும்போது எஸ் க்யூ எல் கட்டளையைப் பேசுகிறோம் எஸ் க்யூ எல் இன் அட்ரிபியூட்ஸ் மற்றும் டேபிள் ஐ பற்றி பேசுகிறோம் என்று நினைவில் கொள்ளுங்கள் அதேசமயம் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் வேரியபிள்கள் அடிப்படையில் அதை விரும்புகிறோம் எனவே அவர்களுக்கு இடையே சில தொடர்புகள் இருக்க வேண்டும் இதற்கு பலவிதமான கருவிகள் உள்ளன அதில் ஒன்று JDBC இதில் ஜாவாவுக்கு உரிய ஓபன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி API கள் உள்ளன அவை வெவ்வேறு லாங்குவேஜ்களுக்கு வெவ்வேறு வெர்சனைக் கொண்டுள்ளன இவை பொதுவான மொழிகளாகும் அதே காரியத்தைச் செய்வதற்கு எம்பேடெட் எஸ் க்யூ எல் என்ற மற்றொரு வழிமுறை உள்ளது என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே ஜே சி ஒரு ஜாவா ஏபிஐ ஜாவா உங்களுக்குத் தெரிந்தால் நான் இங்கு விவரங்களுக்குச் செல்ல மாட்டேன் மற்றும் நாம் விரைவாகப் பார்க்க முடியும் கனெக்சன் மூலம் டேட்டாபேஸிற்கு தொடர்பு கொள்ள ஜாவா ஒரு ஸ்டேட்மென்ட் ஆப்ஜெக்ட் ஐ அழைக்கிறது மற்றும் ஸ்டேட்மென்ட் ஆப்ஜெக்ட் ஐ பயன்படுத்தி கொரி ஐ செயல்படுத்துகிறது மேலும் இது கொரி ஐ அனுப்பவும் முடிவை திரும்பப் பெறவும் பயன்படுகிறது எனவே ஜாவா என்பது ஆப்ஜெக்ட் சார்ந்ததாகும் ஸ்டேட்மென்ட் ஆப்ஜெக்ட் ஜாவா ப்ரோக்ராம்க்கும் எஸ் க்யூ எல் கொரி ப்ராசஸருக்கும் இடையில் பயணிக்கும் ஒரு என்க்காப்சுலேஷனாக பயன்படுத்தப்படுகிறது ஜாவாவுக்கு கொரி முடிவு கிடைக்கும் வரை நிகழும் பொதுவான பிழைகளை கையாள எக்செப்ஷன் வழிமுறை உள்ளது மொழிகள் மென்மையான குறைந்த சக்திவாய்ந்த மாடலைப் பெற்றுள்ளன டேட்டாபேஸ் சர்வர் உடன் தொடர்பு கொள்வதற்கான நிலையான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இது இதற்கு டேட்டாபேஸ் உடன் ஒரு கனெக்சன் ஐ திறக்க வேண்டும் கொரிஸ் மற்றும் அப்டேட்ஸ் அனுப்ப வேண்டும் முடிவுகளைப் பெற வேண்டும் எனவே இவை மூன்று அடிப்படை விஷயங்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்மிங் டொமைன் மற்றும் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்மிங் டொமைனில் நாம் எளிதாக வேலை செய்ய விரும்பினால் நிச்சயமாக இந்த மூன்று விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் GUI ஸ்ப்ரெட் ஷீட் முதலிய பயன்பாடுகள் ODBC ஐ பயன்படுத்தலாம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்மிங் பற்றி பின்னர் ஒரு மாட்யூலில் பேசுவதற்கான ஒரு உதாரணத்தை விரைவாக இங்கு பார்க்கலாம் இது ஒரு பைதான் உதாரணம் பைத்தானுக்கான ODBC பியோட்பிசி லைப்ரரி என்று அழைக்கப்படுகிறது நாம் அதை இம்போர்ட் செய்ய வேண்டும் அதைப் பயன்படுத்தி நாம் டேட்டாபேஸ் ஐ இணைக்க முடியும் அங்கீகாரத்திற்காக எந்த டேட்டாபேஸ் யூஸர் பாஸ்வெர்ட் என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டும் எஸ் க்யூ எல் எஸ் என்பது இங்கே ஒரு டேட்டாபேஸ் ஆகும் இந்த பாஸ்வெர்ட் உடன் இந்த யூஸர் உடன் நம்மை இணைக்கிறது அது வெற்றிகரமாக ஒரு கனெக்சன் ஆப்ஜெக்ட் பெறுகிறது மற்றும் கனெக்சன் ஆப்ஜெக்ட் இல் நாம் கர்சர் என அழைக்கப்படும் ஒன்றைப் பெறுகிறோம் கர்சர் என்பது ஒரு பாய்ன்டெர் ஒரு ரோ அல்லது முழு கொரி அல்லது டேபிள் ஐ பாயிண்ட் செய்ய இதைப் பயன்படுத்தலாம் அதாவது இங்கு நாம் ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் ஐ திரும்பப் பெறுகிறோம் இந்த பகுதி பியூர் எஸ் க்யூ எல் கொரி தவிர வேறில்லை நாம் அதை ஒரு ஸ்ட்ரிங் ஆக எடுத்து கர்சரின் எக்சிகியூட் முறைக்கு அனுப்ப வேண்டும் டேட்டாபேஸ் உடன் இணைக்கும் முதல் பணியை இது செய்துள்ளது இப்போது நாம் இதைச் செயல்படுத்துங்கள் என்று சொல்வதன் அடிப்படையில் டேட்டாபேஸில் கொரி ஐ வைக்கிறோம் இதேபோல் அது செயல்படுத்தப்பட்டால் டேபிள் இயற்கையாகவே உருவாக்கப்படுகிறது நாம் ஒரு டேபிள் ஐ உருவாக்கியிருந்தால் எந்த முடிவும் இல்லை நாம் ஒரு இன்ஸெர்ட் ஐ செய்தால் இந்த இரட்டை மேற்கோளுக்குள் முழு இன்ஸெர்ட் ஐயும் ஒரு ஸ்ட்ரிங் ஆக எடுத்து ஒரு பாராமீட்டர் ஆக இயக்க கொடுக்கவும் மூன்றாவது நாம் செலக்ட் செய்ய வேண்டும் இதுவரை நாம் ஒரு டேபிள் ஐ உருவாக்கி அதில் ஒரு ரெகார்ட்டை இன்சர்ட் செய்தோம் பின்னர் இப்போது நாம் ஒரு செலக்ட் செய்யப் போகிறோம் நிச்சயமாக ஒரு ரெகார்ட் மீண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் கர்சருக்கு மற்றொரு முறை உள்ளது இது ஃபெட்ச் ஒன் என அழைக்கப்படுகிறது நம் முடிவு டேபிளில் பல உள்ளீடுகள் இருந்தால் முதல் ரோவில் தொடங்கி ஒன்றைப் பெறுவது இது முதல் ரோவின் முழுவதையும் ஒரு ரோ வெக்டராக கொண்டுவரும் இது அனைத்து கூறுகளையும் ஒரு பைதான் ஸ்ட்ரிங் ஆக கொண்டு வரும் பின்னர் அது காலியாக இருக்கிறதா இல்லையா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் அது காலியாக இருந்தால் திரும்பக் கொண்டுவர எதுவும் இல்லை என்று அர்த்தம் எனவே செலக்ட் முடிந்து விட்டது இல்லையெனில் நாம் ரோவை அச்சிடுகிறோம் பின்னர் என்ன நடக்கிறது என்றால் கர்சர் அடுத்த ரோவில் முன்னேறி அடுத்த ரோவை உங்களுக்குக் கொடுக்கும் மீண்டும் மீண்டும் நாம் அதே காரியத்தைச் செய்கிறோம் ஆனால் நாம் ஒரு எம்ப்ட்டி முடிவைப் பெற்றவுடன் தொடர எதுவும் இல்லை என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் முடித்துவிட்டோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட பதிவு நீக்கப்படுகிறது பின்னர் மீண்டும் மற்றொரு பதிவு செருகப்படுகிறது மற்றொரு செலக்ட் செய்யப்படுகிறது இதுதான் இங்கே விளக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு நேட்டிவ் ப்ரோக்ராம் டேட்டாபேஸ் உடன் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் எஸ் க்யூ எல் இன்டெர்பேஸ் உடன் நாம் முன்பு செய்து கொண்டிருந்த எந்த எஸ் க்யூ எல் பணிகளையும் இப்போது நாம் பைத்தானிலிருந்து செய்யலாம் இது ஒரு அடிப்படை ODBC பொறிமுறையாகும் உங்களுக்கு வேறுபட்ட சுவையைத் தருவதற்காக நான் குறிப்பாக பைத்தான் தேர்ந்தெடுத்தேன் அசைன்மென்ட்ஸ் C மற்றும் ஜாவா JDBC இல் இருக்கும் இப்போது அதே இன்டெராக்சன் இஸ்யூவைப் பற்றி வேறு வரைபடத்துடன் விவாதிப்போம் டேட்டாபேஸ் ஒன்றே இந்த பகுதி ஒன்றே கொரி செயலாக்கம் ஒன்றே ஆனால் ஒரு கனெக்சன் லைப்ரரியை கொண்டிருப்பதற்குப் பதிலாக இப்போது நான் எஸ் க்யூ எல் கொரியை நேட்டிவ் ப்ரோக்ராமான C ப்ரோக்ராமின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறேன் எனவே இது எம்பெடிங் என்று அழைக்கப்படுகிறது எஸ் க்யூ எல் ஐ C இன் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம் ஆனால் இயற்கையாகவே எஸ் க்யூ எல் என்பது C அல்ல எனவே சில கூடுதல் ஸிண்டக்ஸ் ஐ C இல் வைக்க வேண்டும் இதனால் C ப்ரோக்ராமின் ஒரு பகுதியாக எஸ் க்யூ எல் ஐ நேரடியாக எழுத முடியும் மேலும் இது போல் பல மொழிகளில் எஸ் க்யூ எல் ஐ எம்பெட் செய்யலாம் எனவே இது எம்பெட்டட் எஸ் க்யூ எல் என அழைக்கப்படுகிறது இது C C java fortran ஆகியவற்றில் வேலை செய்கிறது நம் எம்பெட் செய்த சொந்த மொழி ஹோஸ்ட் மொழி என அழைக்கப்படுகிறது இந்த மொழிகளின் அடிப்படை வடிவம் கணினி R இலிருந்து வந்தவை இந்த குறிப்பிட்ட அறிக்கை EXEC எஸ் க்யூ எல் முக்கியமானது சி ப்ரோக்ராமின் உடலுக்குள் எழுதப்பட்ட இந்த EXEC எஸ் க்யூ எல் இந்த பகுதி சி அல்ல என்று சி கம்பைலரிடம் சொல்லும் இந்த பகுதி உண்மையில் எஸ் க்யூ எல் எம்பெட் செய்யப்பட்ட பகுதி இது வித்தியாசமாக சி கம்பைலரில் உள்ள எஸ் க்யூ எல் கம்பைலரால் தொகுக்கப்படும் எனவே இது அடிப்படை கட்டமைப்பு எனவே EXEC எஸ் க்யூ எல் பின்னர் நாம் பியூர் எஸ் க்யூ எல் அறிக்கையை எம்பெட் செய்யப்பட்ட எஸ் க்யூ எல் அறிக்கையில் வைக்கிறோம் முன்னோக்கிச் சென்று இவற்றில் சிலவற்றைப் பார்ப்போம் வெவ்வேறு சொந்த மொழி எம்பெட்க்கு வெவ்வேறு ஸிண்டக்ஸ் உள்ளன நாம் EXEC எஸ் க்யூ எல் என்று கூறி பாஸ்வெர்ட் ஐ பயன்படுத்தி சர்வர் யூஸர் பெயருடன் இணைக்க வேண்டும் ODBC இணைப்பின் அடிப்படையில் இதே போன்ற விஷயங்களை நாம் கண்டோம் எந்த டேட்டாபேஸ் யூஸர் யார் பாஸ்வெர்ட் என்ன என்று இந்த மூன்று தகவல்களும் குறிப்பிட வேண்டும் இங்கே நாம் இந்த வடிவத்தில் சொல்கிறோம் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மென்ட் ஐ நாம் சி ப்ரோக்ராமின் ஒரு பகுதியாக எழுதலாம் முந்தைய விஷயத்தில் நாம் கனெக்சன் லைப்ரரி ஐ பயன்படுத்தும்போது உங்கள் முடிவுகள் கர்சர் மூலம் திரும்பி வந்தன பின்னர் நம்மால் சமாளிக்க முடியும் ஏனெனில் கர்சர்கள் நம் சொந்த மொழியில் உள்ள பொருள்கள் பைத்தானில் கர்சர் பியோடிபிசி லைப்ரரியில் ஒரு குறிப்பிட்ட பொருளாக இருந்தது ஆனால் இப்போது உங்கள் சி ப்ரோக்ராமின் அடிப்படையில் எஸ் க்யூ எல் ஐ எம்பெட் செய்துள்ளீர்கள் இயற்கையாகவே முடிவுகள் அல்லது சி யில் என்ன செய்கிறீர்கள் என்பது எஸ் க்யூ எல் ஸ்டேட்மென்ட் ஐ தொடர்பு கொள்ள எஸ் க்யூ எல் பெயர்களிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும் எஸ் க்யூ எல் வேரியபிள்களிலிருந்து எந்தவொரு சொந்த மொழி வேரியபிள்களையும் வேறுபடுத்துவதற்கு எஸ் க்யூ எல் வேரியபிள்கள் முன் பயன்படுத்துகிறோம் கிரெடிட் அமௌன்ட் ஒரு சி வேரியபிள் அதன் முன் பயன்படுத்துவதால் ஒரு எஸ் க்யூ எல் வேரியபிளாக மாறும் இது இணைப்பு இயக்கவியலில் உங்களுக்குத் தெரிந்த அடிப்படை அதில் இன்னும் பல விவரங்கள் உள்ளன ஆனால் நான் உங்களுக்கு ஒரு க்ளிம்ப்ஸ் தருகிறேன் இப்போது நாம் எஸ் க்யூ எல் ஐ சரியான பிகின் டிக்ளர் செக்ஷன் மற்றும் எண்ட் டிக்ளர் செக்ஷன் ஆக எழுத வேண்டும் இதுதான் இந்த எஸ் க்யூ எல் க்குப் பயன்படுத்த வேண்டிய வெவ்வேறு சி வேரியபிள்கள் சி டிக்ளரேஷன்ஸ் அதற்கான உதாரணத்தை விரைவில் உங்களுக்குக் காண்பிப்பேன் ODBC பாணியைப் போலவே நாம் ஒரு கர்சரை அறிவிப்போம் எனவே இது எம்பேடெட் எஸ் க்யூ எல் ஐ எழுதுவதற்கு இதுபோன்ற எஸ் க்யூ எல் கொரிகளுக்கு டிக்ளேர் செய்யப்பட்ட C கர்சரைப் பயன்படுத்துகிறோம் எனவே C வேரியபிள் என்பது C மொழியில் உங்கள் ஹாண்டில் ஆக மாறும் அதனால் கொரி முடிவுகளைக் கையாள பதிலளிக்க முடியும் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கிரெடிட் தொகை ஹோஸ்ட் மொழியில் ஒரு வேரியபிள் என்பதை நாம் காணலாம் இதை எஸ் க்யூ எல் இல் உடன் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இது இந்த ஹோஸ்ட் மொழி வேரியபிள் என்று ஆகிறது எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் தொகையை அமைத்து அதனுடன் செல்லலாம் இது கொரி ஆகும் மேலும் சரியான எஸ் க்யூ எல் இல் நாம் பயன்படுத்தக்கூடிய கர்சரை அமைத்துள்ளீர்கள் இது தொடர்ந்த உதாரணம் மற்ற அம்சங்களைப் பார்ப்போம் நாம் ஒரு கொரி ஐ அமைத்தவுடன் ஓபன் ஸ்டேட்மென்ட் மூலம் அதை இயக்க முடியும் எனவே ஈ எக்ஸ் ஈ சி எஸ் க்யூ எல் ஓபன் சி என்று சொல்கிறீர்கள் எனவே அந்த கர்சருடன் நாம் தொடர்புபடுத்திய கொரி ஐ அது இயக்கும் அது முடிந்ததும் அந்த கர்சரில் ஒவ்வொன்றாக முடிவுகளை நாம் பெறலாம் ஒரு நேரத்தில் ஒரு டப்பிள் கிடைக்கும் நாம் முடித்தவுடன் எல்லாவற்றையும் க்ளோஸ் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு ப்ரோக்ராம் ஆகும் இது ஒரு ஆர்டர் எண்ணை இன்புட் ஆகப் பெறுகிறது மேலும் கஸ்டமர் எண்ணை ரிட்ரைவ் செய்கிறது அதாவது ஒரு ஆர்டர் எண்ணைக் கொடுத்தால் அது கஸ்டமர் எண் சேல்ஸ்பெர்சன் ஆர்டரின் ஸ்டேட்டசை ரிட்ரைவ் செய்கிறது ரிட்ரைவ் செய்யப்பட்ட தகவல்கள் ஸ்க்ரீனில் காட்டப்படும் இங்கே ஒரு சி ப்ரோக்ராம் உள்ளது இது இங்கே main பங்க்ஷன் உடன் தொடங்குகிறது நாம் ஈ எக்ஸ் ஈ சி எஸ் க்யூ எல் இன்க்ளுட் எஸ் க்யூ எல் சி ஏ என்று சொல்கிறோம் எஸ் க்யூ எல் சி ஏ தொடர்பு பகுதியாகும் எனவே சி ப்ரோக்ராமுக்கும் எஸ் க்யூ எல் ப்ரோக்ராமுக்கும் இடையில் ஒரு எக்ஸ்சேன்ஜ் நடைபெறுகிறது எனவே இந்த ட்ரான்ஸாக்ஷனுக்கு இருவருமே பயன்படுத்தும் பகுதி எஸ் க்யூ எல் சி ஏ என அழைக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து டிக்ளர் செக்ஷன் உள்ளது இவற்றை SQL exec டிக்ளரேஷன் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதற்குள் உங்களிடம் இருப்பது பியூர் சி டிக்ளரேஷன் ஆனால் இதற்குள் வைக்கப்பட்டுள்ள c இன் அனைத்து டிக்ளரேஷன்களும் ஆரம்பத்தில் ஒரு Colon உடன் எஸ் க்யூ எல் கொரி இல் பயன்படுத்தப்படலாம் எனவே மதிப்பை எஸ் க்யூ எல் சி ஏ க்கு பரிமாறிக் கொள்ள முடியும் அடுத்ததாக எரர் இருந்தால் என்ன நடக்கும் என்பதைக் குறிப்பிடுகிறீர்கள் எஸ் க்யூ எல் பிழைக்குச் செல்லும் போதெல்லாம் இந்த ஈ எக்ஸ் ஈ சி எஸ் க்யூ எல் ஐப் பாருங்கள் என்று கூறுகிறீர்கள் எனவே இது இந்த நிலைக்கு செல்லும் எந்த முடிவும் இல்லை என்றால் இது இதற்கு செல்லும் எனவே எஸ் க்யூ எல் பகுதியில் ஏதேனும் பிழை ஏற்பட்டால் உங்கள் சி ப்ரோக்ராம் இல் என்ன நடக்கும் என்பதை உறுதி செய்கிறீர்கள் எளிய சி ப்ரோக்ராம் ஐ கொண்டிருக்கிறீர்கள் இது ஆர்டர் எண்ணை இன்புட் ஆகப் பெறுகிறது EXEC எஸ் க்யூ எல் என்றால் இது எம்பெட்டட் என்று சொல்வது இவை செலக்ட் கொரி பீல்ட்ஸ் ரிலேஷன் கண்டிஷன் பின்னர் மூன்று அட்ரிபியூட்ஸ் உள்ளன எனவே சி ப்ரோக்ராமில் மூன்று வேரியபிள்கள் கொண்ட ஒரு அஸோஸியேஷனை அமைக்கிறீர்கள் எனவே இந்த முடிவு மூன்று அட்ரிபியூட்ஸ் மூன்று காலம்களின் டேபிள் ஆக இருக்கும் எனவே நம் சி ப்ரோக்ராமின் அடிப்படையில் இந்த மூன்று அட்ரிபியூட்ஸ் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயரைக் கொடுக்கிறோம் ஒரு கஸ்டமர் ஐடி உள்ளது எஸ் க்யூ எல் இல் உள்ள கஸ்டமர் ஐடி அட்ரிபியூட்டை இங்கே கஸ்டமர் ஐடி என்று கூறுகிறோம் இது சி ப்ரோக்ராம் அடிப்படையில் கஸ்டமர் ஐடி வேரியபிள் மீண்டும் சொல்கிறேன் இது கஸ்டமர் ஐடி இது எஸ் க்யூ எல் இல் உள்ளது இது எனது சி ப்ரோக்ராம் இது எஸ் க்யூ எல் இல் எனது சி ப்ரோக்ராம் வேரியபிள் இது இதேபோன்ற ஆர்டர் ஐ அடிப்படையாகக் கொண்டது இதேபோல் இது எஸ் க்யூ எல் அட்ரிபியூட் இது இங்கே ஒரு அரே ஆஃப் கேரக்டர்களாக உள்ளது இது ஒரு கரெஸ்பாண்டென்ஸ் இப்போது இது முடிந்ததும் என்னால் இந்த மதிப்புகள் அனைத்தையும் இங்கு பெற முடியும் என்பதை நாம் எளிதாகக் காணலாம் பொதுவாக ப்ரோக்ராம் நீண்டதாக இருக்கும் நாம் ஓடிபிசி வழக்கில் செய்ததைப் போலவே கர்சரைக் கொண்டு மீண்டும் செய்ய வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் ஒரு ஆர்டர் எண்ணைப் பயன்படுத்துவதால் ஒரே ஒரு ரெகார்ட் மட்டுமே இருக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே கர்சரில் மறு செய்கையை நாம் காட்டவில்லை எனவே நாம் அந்த மதிப்புகளைப் பெற்றவுடன் அதைப் பயன்படுத்தி முடிவை அச்சிடுகிறீர்கள் எஸ் க்யூ எல் காரணமாக இந்த கொரியில் ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தால் அது தானாகவே இந்த குறிப்பிட்ட எஸ் க்யூ எல் கொரிக்குச் செல்லும் இது ஒரு தவறான எண்ணைப் பெற்றிருந்தால் அதாவது அத்தகைய ரெகார்ட் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அது நல் டேபிள் அது உடனடியாக உங்களை இதற்கு அழைத்துச் செல்லும் இதுதான் எம்பேடெட் எஸ் க்யூ எல் எவ்வாறு செயல்படுகிறது என்பது ஆகும் எனவே இரண்டு வெவ்வேறு ஸ்டைல்ஸ் உள்ளன ODBC ஸ்டைல் மற்றும் எம்பேடெட் ஸ்டைல் என்று இரண்டு வெவ்வேறு ஸ்டைல்ஸ் முந்தைய நாட்களில் மக்கள் அதிகமாக எம்பேடெட் ஸ்டைலை பயன்படுத்தினார்கள் இப்போது அது விருப்பதை பொறுத்தது இப்போது ODBC JDBC வகையான கனெக்ஷன் ஓரியன்டெட் ஸிஸ்டெம்ஸுக்கு ப்ரீபெரென்ஸ் அதிகம் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் இது ப்ரோக்ராமர் ப்ரண்ட்லி ஆக இருக்கிறது எம்பேடெட் எஸ் க்யூ எல் மூலமாகவும் நாம் அப்டேட்ஸ்களைச் செய்யலாம் அதைப் புரிந்து கொள்ளக்கூடிய விவரங்களை நான் பார்க்க மாட்டேன் இதை நீங்களாகப் புரிந்து கொள்ளலாம் எஸ் க்யூ எல் இன் அடுத்த அட்வான்ஸ்ட் பகுதிக்குச் செல்கிறேன் இது பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் இப்போது மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டிய இரண்டு மாடல்கள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் மற்றும் கொரி லாங்குவேஜ் ஆகியவை இரண்டு மாடல்களாகிய ODBC மெக்கானிசமையும் எம்பேடெட் மெக்கானிசமையும் தொடர்பு கொள்ளலாம் ஆரம்பத்தில் நாம் இதைப் பற்றி விவாதித்தோம் இந்த பக்கம் ப்ரொஸிஜுரல் இந்த பக்கம் டிக்லரேடிவ் எஸ் க்யூ எல் ஒரு பிரிடிகேட் சி ப்ரோக்ராமில் இதன் விளைவாக என்ன விரும்புகிறீர்கள் என்பதைக் குறிப்பிட முடியாது மாறாக ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் இரண்டு ஸ்டெப் மூன்று செய்யுங்கள் என்று சொல்வீர்கள் இந்த முடிவைப் பெறுவீர்கள் சி ப்ரோக்ராம் பங்க்ஷன்ஸ் நிறைந்தது நாம் சி ஐ ஒரு உதாரணமாகப் பேசுகிறோம் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ்களுக்கு இது உண்மை எனவே ப்ரொஸிஜரல் லாங்குவேஜஸ் உள்ளன சி இல் உள்ள ப்ரொஸிஜர்ஸ் பங்க்ஷன்ஸ் ஆகும் அதேசமயம் எஸ் க்யூ எல் இல் கண்டிஷனல் கிளாஸஸ் இப்போது எஸ் க்யூ எல் ஆனது பிற்கால பதிப்பில் சில பங்க்ஷன்ஸ்களையும் ப்ரொஸிஜர்ஸ்களையும் அனுமதித்துள்ளது அவை எஸ் க்யூ எல் இன் பகுதியாக இருக்கலாம் இது ஒய்ல் ரிப்பீட் போன்ற லூப் ஆகிய சில இம்பேரேட்டிவ் கட்டுமானங்களையும் அனுமதித்துள்ளது எஸ் க்யூ எல் இல் சில வகையான ப்ரொஸிஜரல் ப்ரோக்ராம்மிங் ஐ எளிதாக்குவதற்கு அவை தேவை இயற்கையாகவே இவை மீண்டும் நேட்டிவ் அல்லது எம்பெட்டட் கனெக்சன் ஓரியன்டெட் அப்ளிகேஷன்ஸ் உடன் இணைந்து பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ் அம்சங்களில் சிலவற்றை விரைவாகப் பார்ப்போம் இது எஸ் க்யூ எல் 1999 லிருந்து வரத் தொடங்கியது மேலும் நாம் எஸ் க்யூ எல் இல் எழுதப்பட்ட பங்க்ஷன்ஸ்களையும் ப்ரொஸிஜர்ஸ்களையும் கொண்டிருக்கலாம் பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ் ஐ எக்ஸ்டெர்னல் லாங்குவேஜ் அல்லது ஹோஸ்ட் லாங்குவேஜிலும் எழுதலாம் எனவே இவை இரண்டும் கிடைக்கின்றன சுவாரஸ்யமானது என்னவென்றால் சில டேட்டாபேஸ் சிஸ்டம்கள் டேபிள் மதிப்புள்ள பங்க்ஷன்ஸ்களை ஆதரிக்கின்றன பங்க்ஷன்ஸ் எழுதப்பட்ட ஆப்ஜெக்ட்கள் மட்டுமே ஆனால் எஸ் க்யூ எல் இல் டேபிள் மதிப்புள்ள பங்க்ஷன்ஸ்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் சில இம்பேரேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்துவிட்டன பல டேட்டாபேஸ்கள் அவற்றின் தனியுரிம கட்டுமானங்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் குறிப்பாக எந்தவொரு குறிப்பிட்ட டேட்டாபேஸ் சிஸ்டம்களிலும் கவனம் செலுத்தவில்லை என்பதால் அவற்றைப் பற்றி நாம் பேச மாட்டோம் நிலையான எஸ் க்யூ எல் இன் அடிப்படையில் நாம் போதுமானதை செய்ய முடியும் எஸ் க்யூ எல் வரையறைக்கு மிகவும் ஒத்ததாக ஒரு பங்க்ஷன் ஐ நாம் வரையறுப்பது பங்க்ஷன் ஐ உருவாக்குதல் அதற்கு ஒரு பெயரைக் கொடுத்தல் பராமீட்டர்கள் ரிட்டர்ன் டைப் ஆகியவற்றை உருவாக்குவது போன்றவை ஆகும் நாம் சி சி ஜாவாவைப் பற்றி நன்கு அறிந்திருந்தால் இங்கே ஸிண்டக்ஸ் வேறுபட்டது ஆனால் கூறுகள் ஒன்றே என்பது தெரியும் ஒரு தொடக்கம் ஒரு முடிவு உள்ளது நாம் இங்கே எழுதுவது பியூர் எஸ் க்யூ எல் ஆகும் இது C இல் ஒரு பங்க்ஷன் அல்ல இது எஸ் க்யூ எல் இல் ஒரு பங்க்ஷன் எனவே இதை நாம் எஸ் க்யூ எல் இல் இந்த பங்க்ஷன் ஐ எழுதலாம் நாம் அந்த பங்க்ஷன் ஐ எழுதியவுடன் நாம் உண்மையில் அதைப் பயன்படுத்தலாம் பங்க்ஷன் ஐ பார்த்தால் துறை பெயர் பின்னர் தனித்தனியாக நாம் ஒரு கொரி ஐ எழுதி இந்த துறை பெயரை பங்க்ஷன் ஆக பயன்படுத்துகிறோம் எனவே எப்போது இந்த கொரி செயல்படுத்தப்படுமோ அப்போது இந்த பங்க்ஷன் அழைக்கப்படும் அதனுடன் தொடர்புடைய மதிப்புகள் திரும்பப் பெறப்படும் எனவே இந்த பேசிக் மெக்கானிசம் சரியாகும் எஸ் க்யூ எல் பங்க்ஷன்களில் பல விவரங்கள் உள்ளன அவை நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் நேச்சுரலாகவே எழுதப்பட்டுள்ளது மேலும் இங்கு டேபிள் பங்க்ஷன்ஸ் உள்ளன அவை ஒரு டேபிள் ஐ திருப்பித் தரும் எனவே பங்க்ஷன்ஸ்ற்குள் நாம் வைத்திருக்கும் கொரி இல் இருந்து செலக்ட் கணக்கிட்ட ஒரு டேபிள் ஐ நாம் திருப்பித் தந்தால் என்ன நடக்கும் என்பதைப் பார்க்க ஸிண்டக்ஸ் இங்கே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது நாம் சில செயல்களைச் செய்யும் எஸ் க்யூ எல் ப்ரொஸிஜர்களை வைத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு ரிட்டர்ன் டைப் இல்லை நாம் அவற்றைப் பயன்படுத்தலாம் அறிவிக்கலாம் மற்றும் அந்த ப்ரொஸிஜர்களை வெளிப்படையாக அழைக்கலாம் ப்ரொஸிஜர்ஸ் பங்க்ஷன்ஸ்களாக இருக்கலாம் மற்றும் நாம் எஸ் க்யூ எல் 99 இல் இருந்தால் ப்ரொஸிஜர்ஸ் ஓவர்லோட் செய்யப்படலாம் இப்போது பல லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் உள்ளன நான் குறிப்பிட்டுள்ளபடி எஸ் க்யூ எல் ஒய்ல் ரிப்பீட் அனுமதிக்கிறது இவை அடிக்கடி பயன்படுத்தப்படும் அம்சங்கள் அவற்றை இங்கேயே செய்யும்படி பரிந்துரைக்கிறேன் நீங்கள் ப்ரொஸிஜரல் விஷயங்களைச் செய்ய வேண்டியிருந்தால் அவற்றை வெளியில் செய்வது நல்லது தேவைப்பட்டால் கொரி ஐ எளிதாக ஒரு வகையான ஒய்ல் ரிப்பீட் லூப்பில் எழுதலாம் s ஒரு டேபிளின் ரெகார்ட்களை ஐட்ரேட் செய்வதற்கு ஒரு லூப் எழுதலாம் இது நிச்சயமாக மிகவும் வசதியானது எனவே ஒரு டேபிளின் பதிவுகளில் நாம் ஏதாவது செய்ய விரும்பினால் லூப் எளிதாக இருக்கும் எஸ் க்யூ எல் இல் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் உள்ளது உண்மையில் நாம் ஏற்கனவே ஒரு வழக்கைப் பார்த்தோம் பல அம்சங்களை குறியீடாக்குவதில் இது மிகவும் எளிதானது அவற்றில் சில இங்கே உள்ளன எஸ் க்யூ எல் ஒரு டிக்லரேடிவ் லாங்குவேஜ் ஆக இருந்தாலும் அதற்கு ஒரு சிறிய அளவிலான ப்ரொஸிஜரல் ஆதரவு உள்ளது என்பதை அறிவீர்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் எனவே அதற்கான கையேட்டை நாம் பார்க்கலாம் எக்ஸ்டெர்னல் லாங்குவேஜ் நடைமுறைகளுடன் நாம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளன அதாவது C இல் ஒரு பங்க்ஷன் ஐ எழுதலாம் மற்றும் அதை எஸ் க்யூ எல் லிருந்து அழைக்கலாம் முன்னதாக எம்பெடிங் அல்லது ODBC ஐப் பொறுத்தவரை ஒரு சி பங்க்ஷன் ஒரு கொரி ஐ இயக்கும் இப்போது நாம் ஏற்கனவே உள்ள சி பங்க்ஷன் ஐ பயன்படுத்தும் ஒரு எஸ் க்யூ எல் கொரி ஐ எழுத முடியும் என்று நாம் ரிவர்ஸாகக் கூறுகிறோம் அவற்றைப் பிணைப்பதற்கான வெளிப்புற வழிகள் உள்ளன நாம் இந்த ஸ்லைடுகளை ஆழமாகப் பார்க்க மாட்டோம் இதுபோன்ற அம்சங்களைப் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன்பு நாம் ஒரு குறிப்பிட்ட வழியில் வர வேண்டும் ஆனால் எஸ் க்யூ எல் இலிருந்து நாம் எந்த எக்ஸ்டெர்னல் லாங்குவேஜ் லைப்ரரியையும் பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் டேட்டாபேஸ் வகை அல்லாத கொரிக்குத் தேவையான சில கணக்கீடுகளுக்கு சில லைப்ரரி நன்றாக இருந்தால் நாம் இந்த எக்ஸ்டெர்னல் லாங்குவேஜ் லைப்ரரிகளைப் பயன்படுத்தலாம் எனவே எக்ஸ்டெர்னல் லாங்குவேஜ் நடைமுறைகளுக்குத் தேவையான அனைத்து அடிப்படை அம்சங்களையும் ஒன்றாக இணைத்துள்ளேன் ஆனால் நன்மைகள் உள்ளன என்று மீண்டும் நான் உங்களுக்குச் சொல்வேன் ஆனால் அவற்றைப் பயன்படுத்துவதில் நிறைய குறைபாடுகள் உள்ளன இந்த அம்சங்களை நாம் அடிக்கடி பயன்படுத்த நான் பரிந்துரைக்க மாட்டேன் நாம் முதன்மையாக எஸ் க்யூ எல் ப்ரோக்ராம்மிங் ஐ உபயோகிக்க வேண்டும் பின்னர் நாம் நேட்டிவ் ஆக செய்ய வேண்டிய எதையும் உங்கள் மொழியைத் தேர்வுசெய்து அதைச் செய்ய வேண்டும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செக்யூரிட்டி இஸ்யூஸ்களும் உள்ளன இறுதியாக நாம் முடிப்பதற்கு முன் ட்ரிகர்கள் எனப்படும் மற்றொரு அம்சத்தைக் குறிப்பிடலாம் ட்ரிகர்கள் மிக முக்கியமானவை ட்ரிகர் என்பது ஒரு ஸ்டேட்மென்ட் டேட்டாபேஸில் ஏதேனும் நடந்தால் இது ஆட்டோமடிக்காக எக்சிகியூட் ஆகும் எனவே நல்ல விஷயங்கள் நடப்பதை நாம் விரும்புகிறோம் குறிப்பிட்ட ஒரு வேல்யூ ஒரு குறிப்பிட்ட அளவைத் தாண்டிவிட்டதா அல்லது நல் ஆகிவிட்டதா அல்லது சில வயலேட்டரி திங்ஸ் நடக்கிறதா என்பதையும் நாம் அறிய விரும்புகிறோம் ஒரு டேட்டாபேஸ் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களால் அணுகப்படுவதால் நூற்றுக்கணக்கான டேபிள்கள் மற்றும் மில்லியன் கணக்கான பதிவுகளுடன் இருக்கும் போது அதை எப்படி அறிவீர்கள் ட்ரிகர்கள் ஒரு மெக்கானிசம் ஆகும் ஒரு நிபந்தனையின் கீழ் எனக்கு ஒரு ட்ரிகர் வேண்டும் குறிப்பாக ஏதாவது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ட்ரிகர்கள் 99 இல் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆனால் முந்தையவற்றிலும் ட்ரிகர்கள் இருந்தன ஆனால் 99 தரநிலைகளில் அவை முறையானதாக மாறியது அவை வித்தியாசமாக கட்டமைக்கப்பட்டவை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நாம் ட்ரிகர் ஐ பயன்படுத்துவதற்குப் பயன்படுத்தும் அமைப்பு வேறுபட்ட வடிவத்தையும் சொற்பொருளையும் கொண்டிருக்கக்கூடும் என்பதை நாம் காணலாம் மிகவும் பொதுவான ட்ரிகர் ஈவெண்ட்கள் இன்ஸெர்ட் டெலீட் மற்றும் அப்டேட் ஆகும் அப்டேட் ஏதேனும் நடந்தால் அதற்குப் பிறகு சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பலாம் நம்மால் ஒரு அப்டேட் ஐ செய்ய முடியும் எனவே ஒரு பழைய மதிப்பு உள்ளது இது பொதுவாக பழைய ரோ என குறிப்பிடப்படுகிறது இது புதுப்பிக்கப்படும் ரோ ஒரு புதிய ரோவில் புதிய மதிப்புகள் உருவாக்கப்படுகின்றன எனவே பழைய மற்றும் புதிய ரோக்கு இடையில் சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பலாம் இதை நன்றாகப் பாருங்கள் ஸிண்டக்ஸ் அனைத்தும் ஒத்திருக்கிறது க்ரியேட் ட்ரிகர் ட்ரிகரின் பெயர் உள்ளது இதுதான் கண்டிஷன் அப்டேட்டிற்கு முன் டேக்ஸ் புதிய ரோவை nrow எனக் குறிக்கும் ஒரு ரிலேஷன் எனவே இது நாம் அமைத்த புதிய மதிப்பு இதில் nrow காலியாக மதிப்பு இல்லாமல் இருந்தால் அதை நாம் நல் ஆக மாற்றி விடுகிறோம் கிரேடுகள் எழுத்துக்கள் அவை உள்ளீட்டிலிருந்து வந்தவை அவை பூஜ்யமாக இருப்பதை நாம் விரும்பவில்லை நம்மிடம் பூஜ்யம் மற்றும் பலவற்றிற்கான செக்கர்கள் உள்ளன எனவே நீங்கள் அதை நல் ஆக அமைக்க விரும்புகிறீர்கள் ட்ரிகர் இந்த விஷயத்தை உண்மையில் என்ன மதிப்பு மாற்றப்படுகிறது என்பதை நாம் எப்படி அறிவோம் ட்ரிகர் ஐ பயன்படுத்த பல வழிகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் கிரேடுகளை மாற்றும்போது நிச்சயமாக கிரேடுகளின் அடிப்படையில் கிரெடிட் கணக்கிடப்படும் என்பதை இது காட்டுகிறது 200 மாணவர்களுக்கு டேபிள் இல் கிரேடு இருக்கிறது என்று எடுத்துக் கொள்வோம் அவற்றில் மூன்று கிரேடுகள் மாற்றப்படுகின்றன எனவே அந்த மாணவர்களுக்கு கிரேடுகளின் மாற்றம் கிரெடிட்களின் கணக்கீட்டை பாதிக்கலாம் என்பது உங்களுக்கு எப்படித் தெரியும் கிரெடிட்களில் அப்டேட் தேவைப் படலாம் அல்லது அது தேவைப் படாமல் இருக்கலாம் அப்டேட்க்குப் பிறகு ட்ரிகர் உங்களுக்கு அதைச் சொல்லும் எனவே அப்டேட் நிகழும் போதெல்லாம் பழைய மற்றும் புதிய மதிப்பு ரோவை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அந்த புதிய ரோ கிரேடு F மற்றும் நல் அல்ல என்று சில நிபந்தனைகளை வைக்கிறீர்கள் பழைய வரிசை தரம் f அல்லது அது நல் என்று சில நிபந்தனைகளை வைக்கிறீர்கள் எனவே அது தொடர்ந்து தோல்வியாக இருந்தால் புதிய கிரேடு f அல்ல அது f என்றால் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது நல் ஆக இருந்தால் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் அது f அல்லது நல் ஆக இருந்து இப்போது அது வேறு கிரேடு ஆக மாறிவிட்டது என்றால் நிச்சயமாக கிரெடிட்ஸ் புதுப்பிப்பதற்கான கணக்கீடு தேவை எனவே நாம் இதைச் செய்யும்போது ட்ரிகர் சரியான பாய்ண்டைத் தருகிறது இல்லையெனில் இந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கும்போது மில்லியன் கணக்கான அப்டேட்கள் நடப்பதை நாம் அறிய மாட்டோம் ட்ரிகர்கள் ஸ்டேட்மென்ட்களில் இருக்கக்கூடும் மேலும் அதை உங்கள் ரீடிங்க்கு விட்டு விடுகிறேன் ட்ரிகர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை ப்ரோக்ராம்மிங்கின் ஆரம்ப கட்டத்தில் குறிப்பாக என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ப்ரோக்ராம்கள் ட்ரிகர்களைக் கடுமையாகப் பயன்படுத்தத் தொடங்குகின்றன ஆனால் ட்ரிகர்களில் நிறைய சிரமங்கள் உள்ளது எனவே ட்ரிகர்கள் மூலமாக செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் செய்யக்கூடாது எடுத்துக்காட்டாக மெட்டிரியலிஸ்டிக் வியூஸ் மற்றும் பலவற்றின் மூலம் வேறு வழிகளில் செய்ய முடியும் நாம் ட்ரிகர்களால் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் இவை என்று சிலவற்றை அடுத்து குறிப்பிடுவோம் பொதுவாக உண்மையில் ட்ரிகர்களைப் பயன்படுத்துவதற்கு முன் இரண்டு முறை அதே சிக்கலை தீர்க்க வேறு வழிகள் இருக்கலாம் என்று நினைக்க வேண்டும் மேலும் ட்ரிகர்கள் எக்ஸ்பென்சிவ் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் ட்ரிகர்களை வைத்திருந்தால் ஒவ்வொரு முறையும் டேட்டாபேஸ் அப்டேட் ஆகும் உங்களிடம் ஒரு அப்டேட் ட்ரிகர் இருந்தால் ஒவ்வொரு மாற்றத்துடனும் ஒவ்வொரு பரிமாற்றத்திலும் டேட்டாபேஸ் உடன் உங்கள் ட்ரிகர் உண்மையா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே அதற்கான செலவு உள்ளது மற்ற விஷயம் என்னவென்றால் லைவ் எக்சிகியூசனுக்கு ட்ரிகர்கள் உள்ளன நாம் ஆஃப்லைனில் இருந்தால் அதாவது நாம் ஒரு பேக்கப் பிரதியிலிருந்து டேட்டாவை ஏற்றுகிறோம் அல்லது தொலைதூரதளத்தில் நம் டேட்டாபேஸ் ஐ நகலெடுக்கிறோம் என்றால் அப்பொழுது நாம் ட்ரிகர் ஐ நிறுத்த வேண்டும் இல்லையெனில் அது தவறாக வெவ்வேறு அலாரங்களை ட்ரிகர் செய்து ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் எபெக்ட் ஐ ஏற்படுத்தக்கூடும் எனவே நாம் அந்த வகையில் ட்ரிகர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை நாம் பார்த்தவற்றை சுருக்கமாகப் பார்க்கலாம் இத்துடன் இது எஸ் க்யூ எல் குறித்த நேரடி விவாதத்தை முடிக்கலாம் எனவே ஒரு ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜிலிருந்து எஸ் க்யூ எல் இன் பயன்பாடு நேட்டிவ் லாங்குவேஜ் மற்றும் கொரி லாங்குவேஜ் எல்லைக்கு இடையிலான இன்டெர்பேஸ் ஆகியவற்றின் மிக முக்கியமான அம்சத்தைப் பயன்படுத்துவதை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எஸ் க்யூ எல் இன் கட்டாய நீட்டிப்புகள் எஸ் க்யூ எல் இல் நாம் நேரடியாக எழுதக்கூடிய பங்க்ஷன்ஸ் மற்றும் ப்ரொஸிஜர்ஸ் ஆகியவற்றின் அடிப்படை உங்களுக்குத் தெரியும் ட்ரிகர்களின் கருத்தை நாம் இப்போது அறிமுகப்படுத்தியுள்ளோம் இதன் மூலம் டேட்டாபேஸ் இல் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறியலாம் எஸ் க்யூ எல் இல் வேறு சில அம்சங்களும் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை ஓலாப் மற்றும் பலவற்றைக் கையாளும் மேம்பட்ட அம்சங்களாகும் அவற்றை பாடத்தின் இந்த லெவலில் நாம் தவிர்த்து விடலாம் இத்துடன் எஸ் க்யூ எல் பற்றிய நம் விவாதத்தை முடித்து விடலாம் அடுத்து நாம் அல்ஜீப்ரா மற்றும் மாடலிங் ஆகியவற்றைப் பார்த்து விட்டு டேட்டாபேஸின் டிசைனிற்குச் செல்வோம்